இப்போது நான் Rydberg மாறிலியை கண்டறிவதற்கான சோதனை செய்து காண்பிக்க போகிறேன் இதுதான் Rydberg மாறிலியை கண்டறிவதற்கான சோதனை அமைப்பு ஆகும் இதன் அமைப்பு மிக எளிமையானதாகும் சோதனையை செய்ய நமக்கு ஒரு ஒளி மூலம் தேவை இதுதான் ஒளி மூலமாகும் இது ஹைட்ரஜன் விளக்காகவும் இருக்கலாம் அல்லது ஹீலியம் விளக்காகவும் இருக்கலாம் ஆனால் இந்த சோதனை ஹைட்ரஜன் விளக்கின் Rydberg மாறிலி மதிப்பை கண்டறிவதற்கானதாகும் துரதிஷ்டவசமாக ஹைட்ரஜன் விளக்கு நம்மிடையே இருந்தும் வலுவிழந்து இருப்பதால் அதன் நிறமாலையை உங்களுக்கு காண்பிப்பது சிரமமாக இருக்கும் எனவேதான் இந்த சோதனைக்காக நாம் ஹைட்ரஜன் விளக்கிற்கு பதில் ஹீலியம் விளக்கை பயன்படுத்தப் போகிறோம் ஆனால் இவை இரண்டுக்குமான செய்முறை ஒன்றுதான் இந்த விளக்கிற்கும் அதேபோன்ற நிறமாலை கிடைக்கும் ஆனால் அதன் அலை நீளம் மட்டும் ஹைட்ரஜனை ஒத்தது அல்ல வேறாகும் எனவே நமது நோக்கம் சோதனையை எவ்வாறு செய்வது மற்றும் அதன் அளவுகளை எவ்வாறு கண்டறிவது என்பதாகும் மேலும் சோதனையின் போது உருவாகும் நிறமாலையை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் எனவே தான் இந்த சக்தி வாய்ந்த ஹீலியம் விளக்கை எடுத்துக் கொண்டுள்ளோம் ஆனால் நீங்கள் இச்சோதனையை முன்பு போலவே செய்ய வேண்டியதுதான் ஒரே வித்தியாசம் ஹைட்ரஜன் விளக்கிற்கு பதில் ஹீலியம் விளக்கு அவ்வளவுதான் வேண்டுமானால் இதையே நீங்கள் ஹைட்ரஜன் விளக்கு எனக் கருதிக் கொள்ளுங்கள் தவறொன்றுமில்லை இதுதான் மின்னுமிழ்வுக் குழாய் ஆகும் இதற்கு மிக அதிக மின்னழுத்தத்தை அளிக்க வேண்டும் அதனால் இதை நாம் தொட்டு விடக்கூடாது ஏனெனில் இதன் மின்னழுத்த வேறுபாடு கிலோ வோல்ட் அளவுகளில் இருக்கும் இதில் 4 5 கிலோ வோல்ட் அளவிற்கு மின்னழுத்த வேறுபாடு ஏற்படுத்துவதற்கான வசதி உள்ளது இதில் இப்போது 4 கிலோ வோல்ட் மின் அழுத்தம் பொருத்தப்பட்டுள்ளது இதனை சுற்றி மிக வலிமையான மின்கடத்தாப் பொருளால் முனைகள் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இதுதான் நமது சோதனைக்கான ஒளி மூலம் ஆகும் இதுதான் ஹைட்ரஜன் விளக்கு எனக் கருதிக் கொள்கிறேன் நாம் இந்த சோதனைக்காக ஹீலியம் விளக்கை தான் பயன்படுத்துகிறோம் என்றாலும் நான் இதனை ஹைட்ரஜன் விளக்கவே கருது கொள்கிறேன் நம்மிடத்தில் இங்கே ஒரு கீற்றணி உள்ளது அதை நான் முன்பே உங்களுக்கு காட்டி இருக்கிறேன் இந்த வகையான கீற்றணியை தான் நாம் சோதனைக்கு பயன்படுத்தப் போகிறோம் அதே கீற்றணியை இந்த தாங்கியில் பொருத்துகிறேன் பொருத்திய பின் இதை நான் அசைக்கக் கூடாது ஏனெனில் இதில் உருவாகும் நிறமாலைகளை தான் அலைப்பேசி திரை வழியாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் எனவே அதுவரை இதை நான் அசைக்கக் கூடாது அதன்பின் நான் இதனை மாற்றி மீண்டும் பொருத்தி காண்பிக்கிறேன் ஆனால் இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதிக நேரம் பிடிக்கும் ஒன்றாகும் இந்த கீற்றணியில் உள்ள வரிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லி மீட்டருக்கு 600 வரிகளாகும் எனவே இதிலிருந்து நாம் d மதிப்பை கண்டறிந்து குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் இங்கே ஒரு அளவுகோலை காண்கிறீர்கள் அதன் திரையாகவும் செயல்பட உள்ளது எனவே இதுதான் திரையாகும் இங்கேதான் நாம் நிறமாலைகளை காணப்போகிறோம் அதாவது பொருளின் பிம்பத்தை காணப்போகிறோம் இங்கே நாம் எதிரொளிப்பினால் ஏற்படும் பிம்பத்தை ஒளிவிலகலால் ஏற்படப்போகும் பிம்பத்தை மற்றும் விளிம்பு விளைவால் தோன்றும் பிம்பத்தை காணப்போகிறோம் எனவே பிம்பத்தை நீங்கள் அளவுகோலின் இந்த நிலையில் காண்கிறீர்கள் நீங்கள் காணும் இந்த நிறமாலை முதல் வரிசை நிறமாலை ஆகும் எனவே நடுவில் உள்ள பிம்பத்திற்கு வலப்புறமும் இடப்புறமும் நிறமாலைகளை காண்கிறோம் முதல் வரிசை நிறமாலை பொறுத்தவரை நாம் நான்கு வண்ணங்களை இடப்புறமும் வலப்புறமும் காண்கிறோம் அடுத்து நான் கீற்றணி வழியாக நிறமாலை காணப் போகிறேன் ஆனால் அவற்றை உங்களுக்கு காண்பிக்க இயலாது என்னால் இப்போது நிறமாலைகளை காணமுடிகிறது அலைபேசி கேமராவை பயன்படுத்தி உங்களுக்கு காண்பிக்கிறேன் அலைபேசியின் திரையில் நீங்கள் நிறமாலைகளைக் காண முடியும் மையத்தில் நீங்கள் ஒரு பிம்பத்தை காண முடியும் அது விளக்கினுடையதாகும் அதை நாம் நேரடியாக காண்கிறோம் அதன் இரு பக்கத்திலும் நாம் நான்கு வண்ண நிறமாலையை காண்கிறோம் எனவே ஒருபுறத்தில் நான் ஊதா பச்சை மற்றும் மஞ்சள் வண்ணங்களை காண்கிறேன் மறுபுறத்தில் ஊதா போன்ற இருக்கும் ஒரு வண்ணம் பச்சை மஞ்சள் மற்றும் சிவப்பு வண்ண நிறமாலையை காணமுடிகிறது சிவப்பு மிக வெளிராக உள்ளது எனவே நாம் சமசீர் முதல் வரிசை விளிம்பு விளைவு நிறமாலையை காண்கிறோம் நான் நேரடியாக காண்கிற அதே பிம்பத்தை தான் உங்களுக்கு அலைப்பேசி திரைவழியாக காண்பிக்கிறேன் அடுத்து நான் அலைபேசியை நகர்த்திவிட்டு கீற்றணி வழியாக நேரடியாக நிறமாலை கண்டு அவற்றின் தொலைவை கண்டறிய போகிறேன் எனவே முதலில் நான் மையத்திலிருந்து ஊதா நிற வண்ணத்தில் உள்ள தொலைவை கண்டறிய வேண்டும் அதாவது ஊதா நிற நிறமாலை வரியைக் கண்டறிந்து அதே நிறத்திற்குரிய வலதுபுற நிறமாலை வரியைக் கண்டறிய வேண்டும் இதேபோல நான் மற்ற நிறங்களுக்கும் கண்டறிய வேண்டும் எனவே ஒவ்வொரு நிறத்திற்குரிய அளவுகளை வலப்புறம் இடப்புறம் இரண்டிலும் கண்டறிய வேண்டும் அடுத்து நாம் small l and capital D அளவுகளை கண்டறிய வேண்டும் அதற்கு நாம் நிறமாலை வரிகளின் தொலைவை கண்டறிந்து கொண்டிருக்கும் இந்த அளவுகோலுக்கும் கீற்றணிக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டறிய வேண்டும் இப்போது நாம் சோதனையை துவங்குவோம் நிறமாலை அளவுகளை எவ்வாறு கண்டறிவது என்று விளக்குகிறேன் முதலில் நான் இந்த கேமராவை எடுத்து விடுகிறேன் இப்போது நிறமாலையை கீற்றணி வழியாக காண்கிறேன் உங்களால் அவற்றைக் காண முடியாது நான் அலைபேசியை நகர்த்தி விடுகிறேன் இங்கேயுள்ள அளவுகோலை பாருங்கள் அதில் 2 கத்தி முனை சுட்டிகள் பொருத்தப்பட்டுள்ளதை பார்க்க முடியும் இப்போது நான் முன்பு பார்த்தது போலவே விளிம்பு விளைவு நிறமாலை வரிகளை இதன் வழியாக காண்கிறேன் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சுட்டிகளை நிறமாலை வரிகளோடு பொருத்த வேண்டும் இங்கே மிக வலிமையான 4 கிலோ வோல்ட் மின்னழுத்தம் உள்ளதால் நான் என் கைகளை பயன்படுத்தாமல் இந்த மின் கடத்தா அளவுகோலை பயன்படுத்துகிறேன் நான் இப்போது சுட்டி முனைகளை ஊதாநிற நிறமாலை வரியுடன் பொருத்த முயற்சிக்கிறேன் இதில் பொறுத்து விட்டேன் இப்போது மறுபுறத்தில் அதே ஊதா வண்ணத்திற்கு இணையாக சுட்டியை பொருத்துகிறேன் ஒரு புறத்தில் அளவு 30 6 ஆகும் மறுபுறத்தில் 70 ஆகும் 30 அல்ல அதன் மதிப்பு 636 மில்லி மீட்டர் ஆகும் மறுபுறத்தில் இதன் அளவு 340 மில்லி மீட்டராகும் இப்போது இவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தை கண்டறிய வேண்டும் அதாவது 636 ல் இருந்து 340 கழிக்க வேண்டும் இதை நான் சோதனைக்கான அட்டவணையில் குறித்துக் கொள்ள போகிறேன் இதனை நான் ஊதா நிற வண்ணத்திற்கு நேரே குறித்துக் கொள்கிறேன் எனவே எனக்கு கிடைத்த இடப்புற அளவான 340 மில்லிமீட்டர் மற்றும் வலப்புறத்தில் கிடைத்த 636 மில்லிமீட்டர் அளவையும் அட்டவணையில் குறித்துக் கொள்கிறேன் நான் இவை இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டறிந்து அதனை இரண்டால் வகுக்கிறேன் இதனை யாராலும் எளிமையாக செய்து விட முடியும் அடுத்து நாம் இதுபோன்று மூன்று நான்கு அளவுகளை கண்டறிந்து சராசரியை கணக்கிட வேண்டும் ஆனால் நான் அவ்வாறு செய்ய போவதில்லை எனவே நீங்கள் மேலும் இரண்டு மூன்று அளவுகளை கண்டறிந்து அவற்றுக்கான சராசரியை கணக்கிட வேண்டும் அதாவது l மதிப்பிற்கு சராசரியை கணக்கிட வேண்டும் அதிலிருந்து நாம் 1 by lambda மதிப்பை கண்டறியலாம் அதாவது நாம் அலை நீளத்தை கண்டறிகிறோம் நாம் நிறமாலை வரிகளின் அலை நீளத்தை கண்டிறிகிறோம் அடுத்து நான் இதே போல் மஞ்சள் மற்றும் பச்சை நிற வண்ணங்களுக்கு கண்டறிய முடியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள வண்ணங்கள் எல்லாம் ஹைட்ரஜன் விளக்கிற்காக உருவாக்கப்பட்டவை ஆகும் ஆனால் நாம் இப்போது ஹீலியம் விளக்கை பயன்படுத்துகிறோம் அதனால் தான் சரியாக பொருந்தவில்லை எனவே நமக்கு கிடைக்கும் வண்ணத்தை சரியாக கண்டறிந்து அதற்கு நேராக நாம் அளவுகளை குறித்துக் கொள்ளலாம் அடுத்து நான் வேறொரு நிறத்திற்கு செய்து காண்பிக்கப் போகிறேன் அடுத்ததாக பச்சை நிறத்திற்கு கண்டறியலாம் நான் இப்போது சுட்டி விளிம்புகளை பச்சை வண்ண நிறமாலை வரியுடன் பொருத்துகிறேன் நான் இப்போது அடுத்த பக்கத்திற்கு கண்டறிய போகிறேன் எனவே இவ்வாறு கீற்றணி வழியே பார்த்துக் கொண்டே நிறமாலை வரிகளுக்கு இணையாக சுட்டி முனைகளை கூறுகிறேன் இப்போது இதற்குரிய அளவுகளை குறித்துக் கொள்ளலாம் எனக்கு இப்போது ஒரு புறத்தில் 650ம் மறுபுறத்தில் 320ம் கிடைக்கிறது இது பச்சை நிறத்திற்கான அளவுகள் ஆகும் இதனை அட்டவணையில் குறித்துக் கொள்கிறேன் முன்பு போலவே இப்போதும் l அளவுகளை கண்டறிந்து அதற்கு இணையான 1 by lambda மதிப்புகளை கண்டறிந்து அதிலிருந்து R H Rydberg மாறிலி மதிப்புகளை கண்டறியலாம் நாம் இவ்வாறு மீதமுள்ள 2 வண்ணங்களுக்கும் கண்டறிய வேண்டும் இந்த சோதனையின் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால் இதனை நாம் நிறமாலைமானி பயன்படுத்தியும் செய்ய முடியும் அதைத்தான் பொதுவாக எல்லாரும் செய்வார்கள் ஆனால் நிறமாலைமானி இல்லாமலும் இச்சோதனையை செய்ய முடியும் நிறமாலைமானி ஏன் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது இன்னும் தெளிவுத்திறன் வாய்ந்ததாகும் நிறமாலைமானியை பயன்படுத்தி நாம் கோணங்களை கண்டறிகிறோம் அதே அளவுகளைக் கண்டறிய இது அதற்கு மாற்று முறை ஆகும் ஆனால் இந்த முறையை காட்டிலும் நிறமாலைமானி முறை கூடுதல் தெளிவுத்திறன் வாய்ந்ததாகும் தெளிவு திறனை எவ்வாறு கண்டறிவது என்று நான் இப்போது விளக்குகிறேன் நிறமாலைமானியின் மீச்சிறு அளவு என்ன எங்கள் ஆய்வகத்தை பொறுத்தவரை அதன் அளவு 20 நொடிகள் ஆகும் இதை நான் அரைக்கோண மதிப்பாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் முதலில் நான் அதை வினாடியாக மாற்ற வேண்டும் அதற்கு 20ஐ 60ஆல் வகுக்க வேண்டும் அடுத்து நாம் இதனை டிகிரியாக மாற்ற வேண்டும் 180 கோணம் என்பது pi மதிப்புக்கு சமம் ஆகும் pi மதிப்பு 3 14 அதனை 180 ஆல் வகுக்க வேண்டும் நமக்கு இப்போது அரைக்கோணம் மதிப்பு கிடைத்துவிட்டது நமக்கு அரைக்கோண மதிப்பு கிட்டத்தட்ட 0 0001 ரேடியன் ஆகும் நிறமாலைமானியின் மீச்சிறு அளவு 1 into 10 to the power minus 4 radian நாம் இந்த சோதனைக்கு பயன்படுத்தும் அளவு கோலின் மீச்சிறு அளவு ஒரு மில்லி மீட்டராகும் நான் வரைந்துள்ள படத்தில் காணும் முக்கோணத்தில் இதனை நாம் கோணம் theta எனக் கருதிக் கொண்டால் ஒரு பக்கம் D என்றால் மறுபுறம் l ஆகும் எனவே மூன்றாவது பக்கம் square root of l square plus D square sin theta மதிப்பை நான் l by square root of l square plus D square எனக் குறிப்பிடலாம் theta மதிப்பு சிறியதாக உள்ளதால் sin theta is equal to tan theta is equal to theta இதற்கும் theta மதிப்பு குறைவுதான் எனவே tan theta மதிப்பு l by Dக்கு சமமாகும் நம்முடைய அளவுகோலின் மீச்சிறு அளவு ஒரு மில்லி மீட்டராகும் இதன் அளவு கிட்டத்தட்ட 500 மில்லி மீட்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் இருக்கும் எனவே ஒரு மில்லி மீட்டரை 500 மி மீ ஆல் வகுக்க நமக்கு அரைக்கோண மதிப்பு கிடைத்துவிடும் tan theta மதிப்பு மிக குறைவாக இருப்பதால் theta வை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் நமக்கு 0 002 ரேடியன் என்ற மதிப்பு கிடைக்கிறது அதாவது 2 into 10 to the power minus 3 radian ஆகும் எனவே இந்த அளவுகோலை பொறுத்தவரை இதன் மீச்சிறு கோண மதிப்பு 2 into 10 to the power minus 3 radian ஆகும் ஆனால் நிறமாலைமானியோடு ஒப்பிட்டால் அது சிறப்பானதாகும் எனவே நாம் நிறமாலைமானி கொண்டு இந்த சோதனையை செய்யும்போது இன்னும் துல்லியமான அளவுகளை கண்டறிய முடியும் ஆனால் அதனை ஒப்பிடும்போது இந்த முறை கோணத்தை கண்டறிவதற்கும் பின் அதற்கு தேவையான மதிப்புகளை கண்டறிவதற்கும் இது மிகவும் எளிமையான ஒரு மாற்று முறையாகும் எனவே நாம் இப்போது ஆய்வகத்தில் செய்து பார்த்த இதே முறையில்தான் Rydberg மாறியின் மதிப்பை கண்டறிய வேண்டும் இது மிகவும் எளிமையான ஒரு சோதனையாகும் இந்த சோதனையை நிறமாலைமானி பயன்படுத்தியும் செய்ய முடியும் ஆனால் இந்த சோதனையை மாற்று வழியில் செய்திடவும் நிறமாலைமானியை பல சோதனைகளின் போது பயன்படுத்தி விட்டதாலும் இந்த முறையை நான் தேர்ந்தெடுத்தேன் எனவேதான் இந்த சோதனையை செய்ய மாற்று முறையும் உள்ளது என்பதை காண்பிக்கவே இந்த முறையில் காண்பித்தேன் எனவே இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் Thank you for your attention